PV பேட்டரி இன்டர்பேஸ் இது மிக முக்கியமான தலைப்பு குறிப்பாக PV பயன்பாடுகளின் பார்வையில் PV மற்றும் பேட்டரி மிகவும் நல்ல நண்பர்கள் என்பதால்பேட்டரிகள் பெரும்பான்மையான போட்டோவோல்டாய்க் டிரைவன் பயன்பாடுகளில் ஒருங்கிணைந்த பகுதியாகும் எனவே PV பேட்டரி PV லோடு மற்றும் PV பயன்பாட்டிற்குள் உள்ள வேறு எந்த கூறுகளுக்கும் இடையிலான இன்டர்பேஸ் மிகவும் முக்கியமானவை எனவே இன்டர்பேஸ் இல் மிக முக்கியமான மற்றும் பொதுவாக எதிர்கொள்ளும் ஒன்று சார்ஜ் கன்ட்ரோலர் ஆகும் இதில் சார்ஜ் பேட்டரிக்குள் வைக்கப்படுவது அல்லது பேட்டரியிலிருந்து அகற்றப்படுவது எலக்ட்ரானிக் ஸ்விச்சிங் மெக்கானிசித்தாள் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே சார்ஜ் கன்ட்ரோலர் மற்றும் பேட்டரி சார்ஜிங் தொடர்பான சர்க்யூட் இது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சர்க்யூட் PV மற்றும் அதைப்போன்ற சர்க்யூட் உடன் இன்டர்பேஸ் செய்யப்பட்டுள்ள DC DC கன்வெர்ட்டரின் அவுட்புட் அல்லது PV யிலிருந்து பேட்டரியை எவ்வாறு சார்ஜ் செய்யலாம் என்பதை பார்ப்போம் மூன்றாவதாக பேட்டரிகள் தொடரில் இணைக்கப்படுவதோடு தொடர்புடைய சிக்கல்களை நாம் கவனிக்க வேண்டும் எனவே நீங்கள் பேட்டரிகளை தொடரில் இணைத்திருக்கும்போது சார்ஜை பகிர்வதில் சிக்கல் உள்ளது தொடரில் உள்ள அனைத்து பேட்டரிகளும் சார்ஜ் ஏற்றப்படும் போது மற்றும் வெளியேற்றப்படும்போது சார்ஜ் சமமாக பங்கிடபடுவதில்லை எனவே பேட்டரிகள் தொடரில் இணைக்கப்படுவது குறித்து சார்ஜ் சமமாகப் பங்கிட படுவது என்பது உரையாடலுக்கு ஏற்ற ஒரு முக்கியமான தலைப்பு நான்காவது தலைப்பு பேட்டரிகள் இணையாக இணைக்கப்படுவது பேட்டரிகளை இணையாக இணைக்க முடியுமா அப்படியானால் அவற்றை எவ்வாறு இணைப்பது ஒரே மாதிரி அல்லாத பேட்டரிகள் இருந்தால் அவற்றை இணையாக இணைப்பது எப்படி இடையில் வரும் எலக்ட்ரானிக் என்ன எனவே PV பேட்டரி இன்டர்பேஸ் தலைப்பில் நாம் விவாதிக்க வேண்டிய சிக்கல்கள் இவை ஒரு PV மற்றும் பேட்டரியை நேரடியாக இணைக்க முடியுமா என்று பார்ப்போம் எனவே PV மற்றும் பேட்டரியின் நேரடி இணைப்பு இது சாத்தியமா அல்லது சாத்தியமில்லையா ஒரு PV சோர்ஸ் ஐ எடுத்துக்கொள்வோம் PV சோர்ஸ் இன் டெர்மினல்களில் இது போன்ற பேட்டரியை இணைப்பேன் இது சாத்தியமா இது செல்லுபடியாகுமா PV சோர்ஸ் ஆனது பேட்டரியை சார்ஜ் செய்யுமா இப்போது இது போன்ற எளிய மாடலைக் கொண்ட பேட்டரியைக் கவனியுங்கள் பேட்டரி ஒரு சிறந்த dc சோர்ஸ் vB ஆனது தொடர் இணைப்பில் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் RB ஐ உள்ளடக்கியது இங்கே வைத்துள்ள இந்த RB எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை பேட்டரியில் உள்ள இன்டர்ணல் ரெசிஸ்டன்ஸ் அது பேட்டரியை சார்ந்து உள்ளது இது ஒரு நிலையான மதிப்பு அல்ல இது மேலும் சார்ஜ் நிலைக்கு ஏற்ப மாறுபடும் இருப்பினும் இந்த மாதிரியை இந்த எளிய மாதிரியைக் கருத்தில் கொண்டு பேட்டரியின் IV பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே சார்ஜ் செய்யும் போது பேட்டரி சார்ஜ் செய்யப்படும்போது பேட்டரியின் டெர்மினல்கள் வழியாக கரண்டின் திசை இது போன்றது இது நேர்மறை டெர்மினல் வழியாக சென்று எதிர்மறை டெர்மினலில் இருந்து வெளியே வருகிறது மற்றும் டெர்மினலுக்கு குறுக்கே வோல்டேஜ் இங்கே அளவிடப்படுகிறது இதை நாம் vT என்று அழைப்போம் எனவே டெர்மினல் வோல்டேஜ் vT பேட்டரி V ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் இந்த பாணியில் கரண்ட் வருகிறது இது நேர்மறையானது இது எதிர்மறையானது எனவே பிளஸ் iBRB எனவே இது இந்த பேட்டரி மாடலுக்கான மாதிரி சமன்பாடு எனவே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்கும் என்பதையும் கருத்தில் கொள்வோம் எனவே டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதே மாடலைபோல vB மற்றும் RB ஐ கருதுங்கள் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகும் போது கரண்ட் நேர்மறை டெர்மினலை விட்டு வெளியேறுகிறது மேலும் டெர்மினல் வோல்டேஜ் vT ஐ இன்னும் அளவிடுகிறோம் இப்போது இந்த சமன்பாட்டில் vT என்பது vB இப்போது கரண்ட் இந்த திசையில் பாய்கிறது இது நேர்மறையானது இது எதிர்மறையானது எனவே V டெர்மினல் என்பது இதை இந்த ட்ராப்பால் கழிப்பது-iBRB எனவே இது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவதற்கான மாதிரி எனவே இந்த இரண்டின் IV பண்புகள் எப்படி இருக்கும் Refer Slide Time 0538 சிறப்பியல்பு அச்சுகளை வரைகிறேன் X அச்சு vT டெர்மினல் வோல்டேஜ் Y அச்சு iB பேட்டரி கரண்ட் என்னிடம் இன்னும் ஒரு அச்சு உள்ளது ஒன்று சார்ஜ் செய்வதற்கு மற்றொன்று டிஸ்சார்ஜ் செய்வதற்கு இங்கேயும் vT க்கு எதிராக iB ஐ வரைகிறேன் இப்போது இது சார்ஜ் செய்வதற்கு இது டிஸ்சார்ஜ் செய்வதற்கு என்று சொல்லலாம் மற்றும் இது சார்ஜ் செய்வதற்கான மாடல் vT vB iBRB இது டிஸ்சார்ஜ் செய்வதற்கான மாடல் vT vB iBRB இப்போது பண்புகளை வரைவோம் இப்போது பேட்டரி கரன்ட் iB 0 ஆகும் போது இந்த டிராப் பிக்சருக்கு வராது vB மட்டுமே உள்ளது எனவே vB ஐ இங்கே X அச்சில் குறிப்போம் எனவே இது vB இப்போது ஒரு சிறந்த நிபந்தனையின் கீழ் இன்டர்ணல் ரெசிஸ்டன்ஸ் RB 0 ஆகும்போது இந்த டெர்ம் தோன்றாது எனவே vB மட்டுமே நேராக இருக்கும் பேட்டரி கரண்ட் எதுவாக இருந்தாலும் vB ஆனது கான்ஸ்டன் ஆக நிலையாக நேராக இருக்கும் எனவே அது பண்பாக இருந்திருக்கும் இருப்பினும் இந்த டெர்ம் iB ˟ RB காரணமாக கரண்ட் அதிகரிக்கும் போது இது சேர்க்கப்படும் RB இன் மதிப்பைப் பொறுத்து அதிகரிப்பு உள்ளது எனவே இது போன்ற ஒரு சாய்வுக் கோடு எங்களிடம் உள்ளது இந்த டிராப் உண்மையில் டிராப் ஆகவில்லைஇது iBRB ஆல் ஏற்படும் கூடுதல் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் எனவே அது IBRB மற்றும் இந்த சாய்வு 1 RB ஐத் தவிர வேறில்லை எனவே ஒரு சிறந்த சேர்ச்சுரேஷனில் RB 0 ஆகும் எனவே சாய்வு செங்குத்தாக மாறி க்ரே கோடுடன் இணைகிறது எனவே இப்போது டிஸ்சார்ஜ் விஷயத்திலும் இந்த பாயிண்ட் அதேபோல் iB 0 ஆகும்போது vB மற்றும் RB 0 ஆக இருந்திருந்தால் இது நேராக செங்குத்து கோட்டாக இருக்கும் இப்போது vT என்பது vB iBRB கரண்ட் அதிகரிப்பதால் vB இலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் ட்ராப்பின் மதிப்பு அதிகரிக்கிறது எனவே இது போன்ற சாய்வையும் மற்றும் இந்த ட்ராப் iB ˟ RB ஐ நீங்கள் காண்பீர்கள் இந்த சாய்வு 1RB வெல்லப்படுகிறது இப்போது இது இவை இரண்டும் பேட்டரியின் IV பண்புகள் இப்போது சார்ஜ் செய்வதைக் கருத்தில் கொள்வோம் ஏனென்றால் PV பேட்டரியுடன் இணைக்கப்படும்போது PV சிங்க் ஆக முடியாது பேட்டரி மட்டுமே சிங்க் ஆக முடியும் இதுவும் மற்றும் சோர்சும் சிங்க் ஆகும் எனவே PV சோர்ஸ் ஆகவும் பேட்டரி சிங்க் ஆகவும் வேண்டும் எனவே PV பேட்டரியை சார்ஜ் செய்கிறது எனவே இது நாம் கவனிக்க வேண்டிய பண்பு எனவே இந்த பேட்டரி சிறப்பியல்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் PV பேனலின் IV பண்புகளை சூப்பர் இம்போஸ் செய்யுங்கள் மற்றும் இதை விவாதியுங்கள் மேலும் PV பேனலை பேட்டரியுடன் நேரடியாக இணைக்க முடியுமா என்று பார்க்கலாம் இப்போது PV பேனலின் IV பண்பு மற்றும் பேட்டரியின் IV சிறப்பியல்புகளை சூப்பர் இம்போஸ் செய்து மற்றும் PV பேனல் மற்றும் பேட்டரியின் நேரடி இணைப்பு எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே இங்கே நான் X அச்சில் vT மற்றும் Y அச்சில் PV வழியாக செல்லும் டெர்மினல் கரண்டையும் வைத்துள்ளேன் pv பேனலின் டெர்மினல்கள் மற்றும் pv பேனலின் IV பண்புகளை வரைவேன் இப்போது இதைப் பொறுத்தவரை சார்ஜிங் பேட்டரி சிறப்பியல்புகளை சூப்பர் இம்போஸ் செய்யலாம் ஏனென்றால் PV பேனலால் பேட்டரி சார்ஜ் செய்யப்படுகிறது எனவே இங்கே vB என்னிடம் உள்ளது கரண்ட் இல்லாதபோது இது ஓபன் சர்க்யூட் பேட்டரி வோல்டேஜ் ஆகும் மேலும் இந்த ரெஃபரன்ஸ் லைனை ஒரு சிறந்த பேட்டரியுடன் வைத்திருக்கிறேன் மற்றும் இந்த லைன் ஆனது பேட்டரி சார்ஜ் செய்யப்படும்போது இன்டர்ணல் ரெசிஸ்டன்ஸ் RB காரணமாக பேட்டரியின் டெர்மினலுக்கு இடையே தோன்றும் இந்த கூடுதல் பொட்டன்ஷியல் ஆகும் என்பதை பார்த்தோம் இப்போது இது பேட்டரிக்கான ஆப்பரேட்டிங் பாயின்ட் ஆக இருக்கும் மற்றும் பேட்டரி சார்ஜ் செய்யப்படுகிறது இந்த மதிப்பின் பேட்டரிக்கு நேர்மறையான கரண்ட் பாயும் மற்றும் பேட்டரியை சார்ஜ் செய்யும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த நேரத்தில் ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்தால் இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்டை கடந்து செல்லும் ஒரு லோடு லைன் உள்ளது எனவே இது PV பேனலின் டெர்மினலில் வழங்கப்படும் சமமான லோடு லைனாக இருக்கும் எனவே இதை நாம் சமமான 1RT லைன் என்று அழைக்கலாம் இப்போது இதன் வழியாக கரண்ட் பாய்கிறது பேட்டரி சார்ஜ் ஆகிறது என்று சொல்லலாம் எனவே பேட்டரி சார்ஜ் செய்யப்படுவதால் டிஸ்சார்ஜிலிருந்து சார்ஜ் நிலைக்கு பேட்டரி வோல்டேஜ் வேறுபட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் பேட்டரியின் சார்ஜ் செய்யப்பட்ட நிலை சற்று அதிகமாக இருக்கும் எனவே அது வலதுபுறம் நகரத் தொடங்கும் எனவே அது வலதுபுறம் நகரத் தொடங்கும் போது ஆப்பரேட்டிங் பாயிண்டும் வலது புறத்திற்கு நகரத் தொடங்குகிறது எனவே இங்கே ஒரு கட்டத்தில் இது முழு சார்ஜ் உடன் மூடப்படும் போது நமக்கு vB இங்கே சுற்றி இருக்கும் என்று சொல்லலாம் முழு சார்ஜ் நிலைக்கு அருகில் உள்ள பேட்டரி பொட்டன்ஷியலை இங்கே குறிக்கிறேன் vB மேலும் செங்குத்தாக வரையலாம் மேலும் கரண்ட் பேட்டரி வழியாக பாயும் போது பேட்டரியின் லோடு லைனையும் வரையலாம் பேட்டரி சார்ஜ் ஆகும்போது இன்டர்ணல் ரெசிஸ்டன்ஸ் RB மாறுகிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக இன்டர்ணல் ரெசிஸ்டன்ஸ் RB டிஸ்சார்ஜ் நிலையில் இருப்பதை விட முழு சார்ஜ் நிலையில் குறைவாக இருக்கும் ஆகையால் ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் முழு சார்ஜ் நிலைக்கு அருகில் செல்வதால் இந்த சாய்வு செங்குத்தாக இருக்கும் ஏனெனில் RT குறைவாக உள்ளது சரி எனவே இங்கே இந்த பாயிண்ட் வெட்டும் பாயிண்ட் சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியின் புதிய ஆப்பரேட்டிங் பாயிண்டாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு கோட்டை வரைந்தால் இப்போது இது முழு சார்ஜிற்கு அருகில் இருக்கும்போது 1 RT லோடு லைனுக்கு சமமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் எனவே பேட்டரியை சார்ஜ் செய்ய ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இந்த பகுதியில் நகர்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பேட்டரி மேலும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டால் இது கர்சர் இருக்கும் இடத்திற்கு இங்கு வரும் பின்னர் அநேகமாக லோடு லைன் பேட்டரி இங்கே வந்து வெட்டும் எனவே பேட்டரி சார்ஜிங் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் என்ற ஒரு பகுதி நகர்வதை நீங்கள் காணலாம் எனவே மேலும் இது ஓபன் சர்க்யூட் மதிப்புக்கு அருகில் கீழே போகலாம் எனவே இது இங்கு வரும்போது இந்த பகுதியில் கரண்ட் குறையத் தொடங்குகிறது எனவே பேட்டரி டிஸ்சார்ஜ் நிலையில் இருப்பதால் ஆப்பரேட்டிங் பாயிண்டை போல் பேட்டரியின் சார்ஜிங் கரண்ட் அதிகமாக இருப்பதால் பேட்டரி முழு சார்ஜிங்கை நோக்கி நகரத் தொடங்குகையில் சார்ஜிங் கரண்ட் குறைந்து வருகிறது எனவே இது மிகவும் இணக்கமானது PV மாடுல் மற்றும் பேட்டரி ஆகியவை ஒன்றாக இணைக்கும்போது அவை தானாகவே ஒப்பிடப்படுகின்றன ஏனெனில் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யத் தொடங்கும் போது சார்ஜிங் கரண்ட் தன்மை குறைகிறது ஏனெனில் இது முழு சார்ஜை அடையும் போது பேட்டரிக்கு ட்ரிக்கிள் சார்ஜ் தேவை எனவே இங்குள்ள இந்த பகுதி ட்ரிக்கிள் சார்ஜ் பகுதி அல்லது ஃப்ளோட் சார்ஜிங் பகுதி அல்லது இதன் பொருள் என்னவென்றால் அது முழுமையாக சார்ஜ் செய்யப்படும்போது ஓபன் சர்க்யூட் மதிப்புக்கு அருகில் உள்ளது என்று சொல்லலாம் இதன் வழியாக கரண்ட் பாய்வது இல்லை எந்தவொரு காரணத்தினாலும் ஒரு லோடு அல்லது இணைக்கப்படாத காலங்களில் கூட இது சிறிது சிறிதாக டிஸ்சார்ஜ் ஆகலாம் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் மூலம் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகலாம் மற்றும் சார்ஜ் இழப்பை ஈடுசெய்ய வேண்டும் எனவே நாம் டிரிக்கிள் சார்ஜ் அல்லது ஃப்ளோட் சார்ஜிங் என்று அழைக்கப்படும் ஒரு ட்ரிக்கிள் கரண்டை வழங்கிக் கொண்டே இருக்கவேண்டும் அதாவது பேட்டரி வோல்டேஜ் சற்று குறைந்துவிட்டால் சார்ஜ் இழப்பை ஈடுசெய்ய ஒரு சிறிய கரண்ட் இருக்கும் எனவே இந்த பகுதி தானாகவே ஃப்ளோட் சார்ஜ் அல்லது டிரிக்கிள் சார்ஜ் பகுதியாக செயல்படுகிறது பேட்டரி வோல்டேஜ் vB டிஸ்சார்ஜ் நிலையில் மற்றும் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட நிபந்தனையின் கீழ் PV பேனல் Voc உடன் சரியாக பொருந்தினால் PV மற்றும் பேட்டரியை இணைக்க உங்களுக்கு கூடுதல் எலக்ட்ரானிக்ஸ் தேவையில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மற்றும் சார்ஜிங் கரண்ட் பேட்டரியின் ஆம்பியர் மணிநேர மதிப்பீட்டோடு சரியாக பொருந்தினால் பின்னர் pv பேனல் மற்றும் பேட்டரியை நேரடியாக இணைக்கபட்டால் மற்றும் வேறு எந்த எலக்ட்ரானிக்ஸ் அல்லது பாதுகாப்பு எலக்ட்ரானிக்ஸ் தேவையில்லை இது தானியங்கி பேட்டரி டிஸ்சார்ஜ் செய்யப்படும்போது இதை சார்ஜ் செய்ய அதிக கரண்ட் இதன் வழியாக பாய்கிறது மற்றும் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யப்படும்போது பேட்டரி ஆற்றலைப் பராமரிப்பதன் மூலம் மிகக் குறைந்த கரண்ட் ட்ரிக்கிள் சார்ஜ் கரண்ட் அதன் வழியாக மட்டுமே பாய்கிறது எனவே இப்போது ஒரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் அங்கு ஒரு பேட்டரியை PV பேனலுடன் இணைக்கிறோம் எனவே இது ஒரு PV பேனலின் பண்புகள் vT எதிராக iT மற்றும் இது PV பேனலின் IV பண்புகள் இப்போது எந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் பேட்டரி பண்புகளை எவ்வாறு பொருத்த முடியும் என்பதைப் பார்ப்போம் மற்றும் தானாகவே பேட்டரியை சார்ஜ் அல்லது டிஸ்சார்ஜ் செய்யலாம் இப்போது மிகவும் பிரபலமான லெட் ஆசிட் பேட்டரியைக் கவனியுங்கள் இப்போது எங்களிடம் 12 வோல்ட் நாமினல் வோல்டேஜ் உள்ளது இது 20Ah பேட்டரி மற்றும் இது C10 C ரேட் அதாவது C10 திறன்10 capacity10 என்பது நீங்கள் பேட்டரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் வோல்டேஜ் ஆக இருக்கும் மற்றும் பேட்டரி சார்ஜ் செய்வதாகவும் இருக்கும் இப்போது பேட்டரி டிஸ்சார்ஜ் செய்யப்படும்போது பேட்டரி வோல்டேஜ் ஆனது ஒரு லெட் ஆசிட் பேட்டரிக்கு அது 10 8 வோல்ட் டிஸ்சார்ஜ் ஆகும் போது அது டிஸ்சார்ஜ் நிலையில் இருக்கும்போது மற்றும் பேட்டரி வோல்டேஜ் முழுமையாக சார்ஜ் செய்யப்படும்போது 14 2 வோல்ட் ஆகும் எனவே இவை பேட்டரிக்கான வோல்டேஜ் வரம்புகள் மற்றும் இது முழுமையாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலை முழுமையாக சார்ஜ் செய்யப்படும் நிலை இந்த இரண்டிற்குள் இருக்கும் மற்றும் நீங்கள் அதை சார்ஜ் செய்ய என்ன கரண்ட் தேவைப்படுகிறதோ அதற்கு இந்த இரண்டு மதிப்புகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவேIcharge ஆனது மேக்ஸிமம் 20 Ah C10 அதாவது மேக்ஸிமம் 2 ஆம்ப் ஆகும் எனவே இது இங்கே டிஸ்சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதன் தொடக்கத்தை 2 ஆம்ப்ஸ் சார்ஜிங் என்று சொல்லலாம் இது இங்கே 2 ஆம்ப்ஸ் என்று சொல்லலாம் பின்னர் சார்ஜ் செய்யத் தொடங்குவோம் பேட்டரி சார்ஜ் செய்யும்போது கரண்ட் குறைந்து வருகிறது படிப்படியாக அது ஒரு ட்ரிக்கிள் சார்ஜிக்கு குறைகிறது எனவே எக்ஸ்ட்ரீம் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டை இப்போது தீர்மானிப்போம் எனவே பேட்டரி டிஸ்சார்ஜ் நிலையில் இருக்கும்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் ISC லைனுக்கு அருகில் இருக்க விரும்புகிறோம் எனவே இதை சார்ஜ் செய்வதற்கான மிகப்பெரிய மதிப்புடைய கரண்ட் நம்மிடம் உள்ளது மற்றும் இது சார்ஜ் ஆகிறது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் வலதுபுறமாக மாறுகிறது பின்னர் இது 14 2 வோல்ட்டுகளுக்கு அருகில் இருக்கும்போது முழு சார்ஜ் செய்யப்பட்ட நிலையின் கீழ் வர வேண்டும் எனவே மேக்ஸிமம் சார்ஜ் கரண்டை சுமார் 2 ஆம்ப்ஸில் அமைப்போம் எனவே பேட்டரி டிஸ்சார்ஜில் இருக்கும்போதெல்லாம்ஆனால் ஸ்பீக்கர் சொல்வது சார்ஜ் என்று பொருள்படும்PV பேனலில் இருந்து 2 ஆம்ப் கரண்டை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் பார்க்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சற்று அதிகமாக உள்ளது எனவே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சுமார் 2 5 ஆம்ப்ஸ் என்று சொல்லலாம் இப்போது இந்த VOC இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் ஏறக்குறைய 14 2 வோல்ட் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே VOC சற்று வலதுபுறம் உள்ளது மேலும் VOC 14 5 வோல்ட்டுகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவோம் எனவே இப்போது நீங்கள் பேட்டரியின் RB மதிப்பைப் பயன்படுத்தி பேட்டரியின் லோடு லைனை வரைந்தால் இந்த VB இங்கே 10 8 வோல்ட் ஆகும் கரண்ட் அதிகரிக்கும் போது குறுக்குவெட்டு புள்ளி இருக்கும் என்பதைக் காண்பீர்கள் இங்கேயும் முழு சார்ஜில் இருக்கும்போது x அச்சை வெட்டும் புள்ளியில் இந்த லோடு லைனை வைத்தால் VB ஆனது 14 2 வோல்ட் ஆக இருக்கும் எனவே பேட்டரிக்கான சார்ஜிங் இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம் லோடு லைனுக்கு இடையில் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் விரும்பும் பேட்டரியுடன் பொருந்தக்கூடிய பேனலை நீங்கள் வடிவமைக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான PV பேனல் உடன் பொருத்தக்கூடிய பேட்டரியை தேர்வு செய்யலாம் மற்றும் ஒன்றுக்கு ஒன்று சரியாக பொருந்தக்கூடிய வகையில் நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமலும் PV பேனலையும் பேட்டரியையும் நேரடியாக இணைக்கலாம் சில காரணங்களால் நீங்கள் பேட்டரி மற்றும் PV பேனல்களை பொருத்த முடியவில்லை எடுத்துக்காட்டாக உங்களுக்கு வழங்கப்பட்ட PV பேனல் 2 5 ஆம்ப்ஸ் 14 5 வோல்ட் குணாதிசயங்களைக் கொண்டது மற்றும் உங்களுக்கு வழங்கப்பட்ட பேட்டரி 24V கொண்டது எனவே வெளிப்படையாக இது வரம்பிற்கு வெளியே விழும் மேலும் இந்த PV பேனலையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது மற்றும் பேட்டரி நேரடியாக இணைக்கப்பட வேண்டும் அந்த நிபந்தனையின் கீழ் அந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் இந்த லோடு லைனுக்குள் நாம் செயல்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும் நாம் ஒரு கன்வெர்ட்டரை பயன்படுத்தலாம் அதாவது DC DC போன்ற ஒரு கன்வெர்ட்டரை பயன்படுத்தலாம் எனவே உங்களிடம் ஒரு PV மாடுல் உள்ளது மற்றும் நீங்கள் அதனுடன் ஒரு DC DC கன்வெர்ட்டரை இணைக்கலாம் மற்றும் DC DC கன்வெர்ட்டரின் அவுட்புட்டை பேட்டரியுடன் நீங்கள் இணைக்கிறீர்கள் எனவே இந்த DC DC கன்வெர்ட்டர் அவுட்புட் பகுதி லோடு லைனை டியூட்டி சைக்கிள் கட்டுப்பாட்டின் மூலம் இன்புட் பகுதி லோடுக்கு பொறுத்தும் வேலையைச் செய்யும் எனவே உங்களிடம் 25 வோல்ட் பேட்டரி மற்றும் 14 5 வோல்ட் VOC உள்ள PV பேனல் இருந்தால் நீங்கள் நேரடியாக இணைக்க முடியாது பின்னர் இந்த டியூட்டி சைக்கிள் கட்டுப்பாட்டின் மூலமும் மற்றும்DC DC கன்வெர்ட்டருக்கு இடையேயான இன்டர்பேஸ் மூலமும் எந்தவொரு வோல்டேஜையும் மற்றும் கிடைக்கக்கூடிய PV மாடுலின் எந்தவொரு கரண்ட் ரேட்டிங்கையும் நாம் இணைக்க முடியும் DC DC கன்வெர்ட்டர் மூலம் பேட்டரியை எவ்வாறு சார்ஜ் செய்கிறோம் என்பதைப் பற்றி விரிவாக பின்னர் விவாதிப்போம் குறிப்பாக கரண்ட் கண்ட்ரோல் DC DC கன்வெர்ட்டர் மீது கவனம் செலுத்துவோம்